வாழ்த்துக்கள் TALG இன் தொகுதி 1 இன் அலகு 9க்கு வரவேற்கிறோம் திட்டங்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் முந்தைய அறிவாற்றல் நிலைகளுக்குப் பிறகு இன்று நாம் இன்னும் சில அறிவாற்றல் நிலைகளைக் கையாளுகிறோம் கற்றல் விளைவுகளை அறிவாற்றல் பாதிப்பு மற்றும் உளவியல் என மூன்று களங்களாக வகைப்படுத்தலாம் என்பதை நாங்கள் அங்கீகரித்தோம் அறிவாற்றல் களம் மீண்டும் இரண்டு பரிமாணங்களைக் கொண்டதாகக் கருதப்படுகிறது அறிவாற்றல் நிலைகள் மற்றும் அறிவு வகைகள் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பின் படி ஆறு அறிவாற்றல் நிலைகள் உள்ளன அவற்றின் பட்டியலை நாங்கள் தயாரித்தோம் ஆறுகளில் முதல் இரண்டு அறிவாற்றல் நிலைகளான 'நினைவில் கொள்ளுதல்' மற்றும் 'புரிந்து கொள்ளுதல்' என்று நாங்கள் கருதினோம் மேலும் இந்த இரண்டு அறிவாற்றல் நிலைகளுடன் தொடர்புடைய இயல்பு மற்றும் செயல்பாடுகளைப் பார்த்தோம் எந்தவொரு வகைபிரிப்பும் கற்றல் நடவடிக்கைகளை வகைப்படுத்துவதற்கான ஒரு வசதியான வழி மட்டுமே என்பதை நான் மீண்டும் உங்கள் கவனத்திற்குக் கொண்டுவர வேண்டும் அதைப் பற்றி எந்தவிதமான முழுமையும் இல்லை ஆகவே ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் வகைபிரிப்புகளில் ஒன்றாகும் நான் முன்பே குறிப்பிட்டபடி மற்ற வகைபிரிப்புகளும் உள்ளன ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் அதிக எண்ணிக்கையிலானவர்களுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகக் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இது 1956 இல் முன்மொழியப்பட்டதிலிருந்து சுமார் 60 65 ஆண்டுகளாக விமர்சனங்களைத் தாங்கிவிட்டது இப்போது யூனிட் 9 இல் அறிவாற்றல் நிலைகளின் இயல்பு மற்றும் செயல்பாடுகள் புரிந்துகொள்ளப்படுகின்றன அவை 'இடு' 'பகுப்பாய்வு' 'மதிப்பீடு' மற்றும் 'உருவாக்கு' இவை அடுத்த நான்கு அறிவாற்றல் நிலைகள் மேலும் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பின் பின்னணியில் நுண் சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்க்கும் செயல்முறைகளையும் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு இது ஏன் தேவைப்படுகிறது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் நுண் சிந்தனை மற்றும் சிக்கலைத் தீர்ப்பது சுயாதீனமான தனி அறிவாற்றல் நிலைகளாக அடையாளம் காணவில்லை எனவே ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பின் ஆறு அறிவாற்றல் நிலைகள் தொடர்பாக இந்த அறிவாற்றல் செயல்முறைகள் என்ன என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பில் நினைவில் வைத்து புரிந்து கொண்ட பிறகு மூன்றாவது அறிவாற்றல் நிலை 'பயன்படுத்துதல்' பயன்படுத்துதல் புரிந்துகொள்ள மிகவும் எளிமையான செயல்முறையாகும் பயிற்சிகளைச் செய்ய அல்லது சிக்கல்களைத் தீர்க்க சில நடைமுறைகளைப் பயன்படுத்துகிறோம் நாம் ஒரு சிக்கலைத் தீர்க்கும்போது தொடர்ச்சியான படிகளைக் கொடுக்கிறோம் ஒருவரால் அந்த படிநிலைகளை செய்ய முடியும் இது பயன்பாடு மற்றும் இது நாங்கள் பின்னர் பரிசீலிக்கப்போகும் நடைமுறை அறிவுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இரண்டு துணை செயல்முறைகள் இடுதலில் அடங்கும் ஒன்று செயலாற்றுதல் இரண்டாவது செயல்படுத்துதல் ஆனால் இவை இரண்டிற்கும் செயல் வினைச்சொற்கள் தீர்மானித்தல் கணக்கிடுதல் மதிப்பிடுதல் தீர்க்க வரைய தொடர்பு மாற்றியமைத்தல் முதலியன அடங்கும் இன்னும் பல செயல் வினைச்சொற்கள் முன்மொழியப்படலாம் 'டிரா ' என்ற செயல் வினைச்சொல்லைப் பார்த்தால் அது நினைவில் வைத்துக்கொள்ளுதல் மட்டம் மற்றும் புரிந்துகொள்ளுதல் மட்டம் இரண்டிலும் வரும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட அறிவாற்றல் மட்டத்தைச் சேர்ந்ததா இல்லையா என்ற பங்கை சூழலின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும் எனவே சில செயல் வினைச்சொற்கள் பல அறிவாற்றல் மட்டங்களில் பொதுவானதாக இருப்பதை நீங்கள் காண முடியும் மேலும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் புரிந்து கொள்ள வேண்டியது டிரா என்பது அத்தகைய அறிவாற்றல் மட்டத்துடன் எப்போதும் தொடர்புடையது நாங்கள் அவ்வாறான அறிக்கைகளை வெளியிட முடியாது வெவ்வேறு பாடங்களில் இருந்து சில மாதிரி செயல்பாடுகளைப் பார்ப்போம் ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டைப் பயன்படுத்தி மட்டுமே கணக்கிட வேண்டும் இது சிலருக்கு ஒரு அனுகூலம் அல்லது ஒரு பிரதிகூலம் மாணவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டியதில்லை எந்த குறிப்பிட்ட முறையை அவர் கணக்கிட பயன்படுத்த வேண்டும் அல்லது ஷ்ரோடிங்கர் சமன்பாட்டை அவர் அறிந்திருக்கவில்லை என்றால் அவர் அதைச் செய்ய நிர்பந்திக்கப்பட்டால் அது ஒரு பாதகமாக மாறும் இது குறித்து மீண்டும் பார்க்கலாம் நாங்கள் நிபந்தனையை குறிப்பிடவில்லை என்றால் அது செயல்படுத்துதலாக அறியப்படும் துணை செயல்முறைகள் செயல்படுத்தப்படுகின்றன என்று நாங்கள் அழைக்கிறோம் அதாவது எந்த குறிப்பிட்ட செயல்முறையைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை முதலில் கற்றவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் பின்னர் அந்த செயல்முறையைப் பயன்படுத்த வேண்டும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் அதை செயலாற்றுதல் என்று அழைக்கிறோம் இது செயலாற்றுதல் என்ற அடிப்படையில் வருகிறது ஆற்றல்களை கணக்கிட ஒருவர் எந்த குறிப்பிட்ட செயல்முறையை பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்க வேண்டியதில்லை பிற எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்ட சாதாரண வேறுபாடு சமன்பாட்டை லாப்லேஸ் பயன்படுத்தவில்லை

நீங்கள் சில கருவிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் மாற்றம் போன்ற சில செயல்களைத் தீர்மானிக்க அல்லது செய்ய சில செயல்பாடுகளைச் செய்கிறீர்கள் பிற எடுத்துக்காட்டுகள் 1990 முதல் 25 ஆண்டுகளில் GIS ஐப் பயன்படுத்தி ஒரு பகுதியில் இணை அரிப்பு விகிதத்தை மதிப்பிடுங்கள் இது புவியியலில் நிச்சயமாக ஒரு பாடத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்பாடாக இருக்கும் பீர் லம்பேர்ட்டின் பயன்படுத்தி உலோக அயனிகளின் செறிவைத் தீர்மானிக்கவும் எனவே இவை பயன்படுத்துதல் வகையைச் சேர்ந்த சில மாதிரி நடவடிக்கைகள் ஆனால் அறிவியலில் இதுபோன்ற செயல்பாடுகள் ஏராளமாக இருப்பதை நீங்கள் காண முடியும் என்பதால் அனைத்து அறிவியல் அல்லது கணித பாடங்களிலும் பல பயன்படுத்துதல் செயல்பாடுகள் இருக்கும் அடுத்த அறிவாற்றல் நிலை அதாவது 'பகுப்பாய்வு' அறிவாற்றல் செயல்முறை பகுப்பாய்வு எச்சரிக்கையுடனான ஒரு சொல் ஏனென்றால் பகுப்பாய்வு என்பது அனைத்து ஆசிரியர்களும் அனைவரும் நடைமுறையில் பயன்படுத்தப்படும் ஒருவிதமான பொது வழியில் மற்றும் ஓரளவு தளர்வான பொருளைக் கொண்ட ஒரு வார்த்தையாகும் ஏனெனில் பல பாடங்களில் நாம் பகுப்பாய்வு அல்லது மதிப்பீடு கணக்கிடுதல் சில சமயங்களில் வார்த்தை வடிவமைப்பு போன்ற சொற்களைப் பயன்படுத்துகிறோம் இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று மாறக்கூடிய முறையில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் ப்ளூமின் வகைபிரிப்பைப் பயன்படுத்த நீங்கள் முடிவு செய்தால் பகுப்பாய்வு என்ற வார்த்தையை இந்த குறிப்பிட்ட வழியில் மட்டுமே பயன்படுத்த வேண்டியது அவசியம் எனவே முந்தைய அர்த்தத்தில் பகுப்பாய்வு என்ற வார்த்தையைப் பயன்படுத்துவதில் தவறில்லை ஆனால் நீங்கள் ப்ளூமின் வகைபிரிப்பின் இந்த பகுதிக்கு வந்தவுடன் பகுப்பாய்வு வார்த்தையின் அர்த்தத்தை இங்கே கூறிய விதத்தில் கொடுக்கவேண்டும் எனவே பகுப்பாய்வு என்பது ஒரு பொருளை அதன் பாகங்களாக உடைத்து பாகங்கள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று மற்றும் ஒட்டுமொத்த கட்டமைப்போடு தொடர்புடையது என்பதை தீர்மானிப்பதை உள்ளடக்குகிறது இதில் பல கூறுகள் உள்ளன அவற்றை தற்போது நாம் பார்ப்போம் இதில் மூன்று துணை செயல்முறைகள் உள்ளன ஒன்று 'வேறுபடுத்துதல்' மற்றொன்று 'ஒழுங்கமைத்தல்' மற்றொன்று 'பண்புக்கூறு' எடுத்துக்காட்டாக சில வாய்மொழி விளக்கம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் வேறுபடுத்துதல் செயல்முறை என்பது நீங்கள் எதையாவது பாகுபாடு காட்டுகிறீர்கள் வேறுபடுத்துகிறீர்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதாகும் அதாவது கொடுக்கப்பட்ட விளக்கத்தில் நீங்கள் வெவ்வேறு பகுதிகளை முதலில் மீண்டும் மீண்டும் அடையாளம் காண முயற்சிக்கிறீர்கள் உங்கள் முக்கிய கேள்விக்கு பொருத்தமான அல்லது பொருந்தாத ஒன்றை குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்லது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு விளக்கத்தில் வழங்கப்பட்ட கூறுகளை நீங்கள் வேறுபடுத்திப் பார்க்கும்போது இது வேறுபடுத்துதல் என்று அழைக்கும் துணை செயல்முறை இது ஒரு பகுப்பாய்வு செயல்முறை அடுத்த விஷயம் என்னவென்றால் ஒரு கட்டமைப்பிற்குள் கூறுகள் எவ்வாறு பொருந்துகின்றன அல்லது செயல்படுகின்றன என்பதை விளக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே ஒரு விளக்கத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட தகவல்களை இப்போது ஒழுங்கமைக்கிறீர்கள் நீங்கள் அவற்றை கட்டமைத்தோ ஒருங்கிணைத்தோ ஒத்திசைவை கண்டறிந்தோ வெளிப்படுத்தியோ அல்லது பாகுபாடு செய்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் பல்வேறு கூறுகளை வெவ்வேறு வழிகளில் தொடர்புபடுத்த முயற்சிக்கிறீர்கள் மூன்றாவது துணை செயல்முறை பண்புக்கூறு ஆகும் அதையே கொடுக்கப்பட்ட விளக்கத்தைப் போல மறுகட்டமைப்பு என்று அழைக்கிறோம் நீங்கள் முன்வைக்கப்படுகின்ற கண்ணோட்டம் என்ன அல்லது அது எந்த சார்புடன் முன்வைக்கப்படுகிறது என்று நீங்கள் கேட்கலாம் அது என்ன மதிப்புகளை வலியுறுத்துகிறது வழங்கப்பட்ட பொருளின் அடிப்படையிலான நோக்கம் என்ன எனவே இவைதான் நாம் பண்புக்கூறு என்று அழைக்கிறோம் இது பகுப்பாய்வின் மற்றொரு துணை செயல்முறையாகும் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்தால் அந்த அறிவாற்றல் செயல்முறையை பகுப்பாய்வு என அழைக்கிறோம் இப்போது சில வகையான பகுப்பாய்வு பயிற்சிகளை பார்ப்போம் அதிகப்படியாக எளிமைப்படுத்துதலை தவிர்த்து பொதுப் பகுப்பாய்வை செம்மை படுத்துங்கள் எடுத்துக்காட்டாக நாம் அனைவரும் பொதுமை படுத்துதலில் தனிப்பட்ட அனுபவங்களிலோ அல்லது புத்தகங்கள் மூலமாகவோ அல்லது செய்தித்தாள் மூலமாகவோ அறிந்து இருப்போம் நம்மால் எளிமையாக பொதுமைப்படுத்த முடியும் அது மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம் அல்லது நன்கு பொதுமைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம் ஏனென்றால் நாம் வழங்கிய தகவல் பொதுமை படுத்துவதற்கு போதுமானது அல்ல அடுத்த விஷயம் ஒருவரின் சொந்த முன்னோக்கை வளர்த்துக் கொள்வது நம்பிக்கைகள் வாதங்கள் அல்லது கோட்பாடுகளை உருவாக்குதல் அல்லது ஆராய்தல் அதாவது நான் எனது பார்வையை முன்வைக்கும்போதெல்லாம் அதற்கு முன் எனது நம்பிக்கைகள் அல்லது எனது வாதங்கள் அல்லது எனது கோட்பாடுகளை ஆராய வேண்டும் இதேபோல் நீங்கள் வழங்கிய பொருள் அல்லது நம்பிக்கைகள் அல்லது வாதங்களை ஆராய்கிறீர்கள் மேலும் மதிப்பீட்டிற்கான அளவுகோல்களை உருவாக்குதல் அதாவது மதிப்புகள் மற்றும் தரங்களை தெளிவுபடுத்துதல் சிக்கல்கள் முடிவுகள் அல்லது நம்பிக்கைகளை தெளிவுபடுத்துதல் தகவல் ஆதாரங்களின் நம்பகத்தன்மையை மதிப்பீடு செய்தல் ஆழமாக கேள்வி எழுப்புதல் மற்றும் அதற்கான வழி அல்லது குறிப்பிடத்தக்க கேள்விகளைப் பின்தொடர்வது இவை சில பகுப்பாய்வு நடவடிக்கைகள் வாதங்கள் விளக்கங்கள் நம்பிக்கைகள் அல்லது கோட்பாடுகளை மேலும் தெளிவுபடுத்துதல் நுண் ரீதியாக வாசித்தல் நூல்களை தெளிவுபடுத்துதல் அல்லது விமர்சித்தல் அனுமானங்களை ஆராய்வது அல்லது மதிப்பீடு செய்தல் பொருத்தமற்ற உண்மைகளிலிருந்து பொருத்தமானதை வேறுபடுத்துதல் நம்பத்தகுந்த அனுமானங்கள் கணிப்புகள் அல்லது விளக்கங்களை உருவாக்குதல் காரணங்களை வழங்குதல் மற்றும் சான்றுகள் மற்றும் கூறப்படும் உண்மைகளை மதிப்பீடு செய்தல் முரண்பாடுகளை அங்கீகரித்தல் தாக்கங்கள் மற்றும் விளைவுகளை ஆராய்தல் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் சுயாதீனமானவை அல்ல அவற்றில் பல அவற்றின் நோக்கத்தின் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று ஒன்றிணைகின்றன ஆனால் இவை அறிவாற்றல் நிலை பகுப்பாய்வின் கீழ் செய்ய வேண்டிய சில வகையான செயல்பாடுகள் நாம் கையாளும் சில பாடங்களில் இருந்து உண்மையில் உதாரணம் தருவோம் பிரமாண்டமான நினைவுச்சின்னங்களை நிர்மாணிப்பதன் பின்னணியில் முகலாய ஆட்சியாளர்களின் நோக்கங்களை வடிவமைத்தல் கேரளாவில் பெண்கள் அதிகாரம் பெறுவதில் குடும்பஸ்ரீயின் பங்கை பகுப்பாய்வு செய்தல் மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சான்று கட்டமைப்பு செய்தல் எமிலி டிக்கின்சன் கவிதைகளில் உள்ள சுயசரிதை கூறுகளை அடையாளம் காணுதல் இந்திய தேசிய இயக்கத்தில் பெண்களின் பங்கை ஆராய்தல் இந்த கேள்விகளில் பலவற்றிற்கு நாம் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பதிலைத் தயாரிக்கலாம் அல்லது சிலவற்றிற்கு பாடநூலில் ஒரு குறிப்பிட்ட வழி வழங்கப்படலாம் மேலும் நீங்கள் உருவாக்கம் செய்ய முடிந்தால் கேள்வியின் தன்மை பகுப்பாய்வு செய்வதைப் போலவே தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது வெறுமனே நினைவில் இருக்கும் பதில் மற்றும் அதை உருவாக்கம் செய்வது கேள்வி கணிக்கக்கூடியதாக இருந்தால் எல்லா வகையான கேள்விகளுடனும் இது நடக்கும் மேலும் கேள்விகளின் தொகுப்பிற்கான பதிலை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தால் நீங்கள் கூறிய வழியைப் பொருட்படுத்தாமல் அனைத்து கேள்விகளையும் திறம்பட மாற்றியுள்ளீர்கள் இது நினைவில் கொள்ளும் ஒரு வகை இப்போது இவை பகுப்பாய்வு வகையைச் சேர்ந்த சில பொதுவான வகை கேள்விகள் என்ன ஆதாரத்தை நீங்கள் காணலாம் என்ன நோக்கம் இருக்கிறது எப்படி தொடர்புடையது வழங்கப்பட்ட பொருளில் கருப்பொருள் என்ன இதில் எந்த நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அப்படிப்பட்ட காரியம் நடந்தால் முடிவு என்னவாக இருக்கும் இதன் அடிப்படை கருப்பொருள் என்ன சாத்தியமான பிற விளைவுகளாக நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் இத்தகைய மாற்றங்கள் ஏன் ஏற்பட்டன எப்போது நடந்திருக்க வேண்டும் என்பதை விளக்க முடியுமா இதன் சில சிக்கல்கள் என்ன பின்னால் இருந்த சில நோக்கங்கள் என்ன விளையாட்டின் திருப்புமுனை என்ன என்ன பிரச்சினை எனவே ஒருவர் இந்த வகையான பொதுவான கேள்விகளைப் பயன்படுத்தலாம் மற்றும் ஒருவரின் சொந்த பாடங்களைப் பொறுத்து விவரங்களை நிரப்பலாம் இப்போது அடுத்த அறிவாற்றல் நிலைக்கு வருகிறோம் அதாவது மதிப்பீடு செய்தல் மதிப்பீடு செய்தல் இந்த வார்த்தை ஒரு பொது முறையிலும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இங்கே மதிப்பீடு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் உள்ளது மதிப்பீடு என்பது நீங்கள் தீர்மானங்களை வழங்கும் அளவுகோல்கள் மற்றும் தரங்களின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்குகிறது ஆனால் இந்த தீர்ப்புகள் தற்காலிகமானவை அல்ல ஆனால் அவை அளவுகோல்கள் மற்றும் தரங்களை அடிப்படையாகக் கொண்டவை நாங்கள் பயன்படுத்தும் இந்த அளவுகோல்களில் தரம் செயல்திறன் நிலைத்தன்மை ஆகியவை அடங்கும் எங்களிடம் இருக்கக்கூடிய பல அளவுகோல்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் இதேபோல் தர அளவு அல்லது தரமானதாக இருக்கலாம் எனவே நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்கும்போது ஒருவர் ஒரே ஒரு அளவுகோலை மட்டுமே கையாள வேண்டியிருக்கும் அந்த விஷயத்தில் அது மிகவும் எளிமையானது ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு பல அளவுகோல்கள் இருக்கலாம் மீண்டும் இதில் இரண்டு துணை செயல்முறைகள் உள்ளன சோதனை மற்றும் விமர்சனம் சோதனை என்பது கண்டறிதல் கண்காணித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் அதேசமயம் விமர்சிப்பதில் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீர்கள் துல்லியம் போதுமான தன்மை சரியான தன்மை தெளிவு ஒத்திசைவு முழுமை நிலைத்தன்மை சரியானது நம்பகத்தன்மை அமைப்பு நியாயத்தன்மை பகுத்தறிவு உறவுகள் முக்கியத்துவம் தரநிலைகள் பயன் செல்லுபடியாகும் தன்மை மதிப்புகள் அளவுகோல்கள் மற்றும் நடைமுறைகள் இப்போது சில பொதுவான பாடங்களிலிருந்து மாதிரி பயிற்சிகள் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான அலாவுதீன் கில்ஜியின் சந்தை விதிமுறைகளின் செல்லுபடியை சரிபார்க்கவும் காலநிலை மாற்றத்தில் அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தும் பின்வருவனவற்றில் காரணியைத் தேர்ந்தெடுக்கவும் பெப்சி மற்றும் கோக் போன்ற கார்பனேற்றப்பட்ட குளிர்பானங்கள் வாகனங்கள் செல்போன்கள் மற்றும் துரித உணவு தோரூவின் வால்டனை ஒரு ஆழ்நிலை உரையாக சரிபார்க்கவும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை கட்டுப்படுத்துவதில் நிதிக் கொள்கையின் முக்கியத்துவத்தை சரிபார்க்கவும் நீராலாவின் தோத்தி பத்தர் கவிதை நவீன இந்தி கவிதைகளின் மைல்கல்லாக ஏன் கருதப்படுகிறது மேலும் இதன் கீழ் வரும் பொதுவான கேள்விகள் நீங்கள் எதை பரிந்துரைக்கிறீர்கள் செயல்களைப் பாதுகாக்க நீங்கள் எதை மேற்கோள் காட்டுவீர்கள் நீங்கள் என்ன தேர்வு செய்திருப்பீர்கள் நீங்கள் எவ்வாறு மதிப்பிடுகிறீர்கள் இதற்கு சிறந்த தீர்வு இருக்கிறதா இதன் மதிப்பை தீர்மானியுங்கள் உங்கள் நிலைப்பாட்டைப் பாதுகாக்க முடியுமா இது போன்ற ஒரு விஷயம் நல்லது அல்லது கெட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் எவ்வாறு கையாண்டிருப்பீர்கள் அத்தகைய விஷயங்களுக்கு என்ன மாற்றங்களை நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள் நீங்கள் எப்படி உணருவீர்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இவை சில மாதிரி கேள்விகள் அவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் அவற்றை உங்கள் பாடங்களுடன் தொடர்புபடுத்தலாம் மற்றும் நீங்கள் இவற்றை நிரப்பலாம் மற்றும் உங்கள் பொருள் தொடர்பான மதிப்பீட்டு வகை கேள்விகளை நீங்கள் மொத்தமாக வைத்திருக்கலாம் இப்போது இறுதி ஆறாவது அறிவாற்றல் நிலைக்கு வருகிறோம் உருவாக்குதல் என்பது ஒரு ஒத்திசைவான அல்லது செயல்பாட்டு முழுமையை உருவாக்குவதற்கு கூறுகளை ஒன்றிணைப்பதை உள்ளடக்குகிறது இது தெளிவற்றதாகத் தோன்றுகிறது ஆனால் சில கூறுகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்கலாம் அது முற்றிலும் மாறுபட்டது நீங்கள் சுயமாக ஒரு நாற்காலியை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் கேட்கும் எந்த பொருட்களையும் நான் உங்களுக்கு தருகிறேன் நாற்காலி என்பது எங்களுக்குத் தெரியாத ஒன்று அல்ல ஆனால் இன்னும் நான் அவைகளை முற்றிலும் வேறுபட்ட வழியில் ஒன்றாக இணைக்க முடியும் எனவே நான் ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்குகிறேன் புதிய செயல்பாடு முழுதும் ஒரு எளிய எடுத்துக்காட்டு தனித்துவமான உற்பத்திக்கு அழைப்பு விடுக்கும் குறிக்கோள்கள் இதில் அடங்கும் என்றாலும் மாணவர்களால் செய்யக்கூடிய மற்றும் உற்பத்திக்கு அழைப்பு விடுக்கும் குறிக்கோள்களையும் இது குறிக்கிறது இப்போது மீண்டும் இதில் மூன்று துணை செயல்முறைகள் உள்ளன ஒன்று உருவாக்கு திட்டம் மூன்றாவது உண்மையில் உற்பத்தி இப்போது ஒரு எளிய விஷயத்தை உருவாக்குவது நான் ஒரு புதிய கருதுகோளை உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பை ஏற்கனவே செய்ததை விட முற்றிலும் மாறுபட்ட முறையில் வகைப்படுத்த முடியும் நான் கருத்துக்களை வகைப்படுத்தலாம் நான் மாதிரிகளை வகைப்படுத்த முடியும் நான் முற்றிலும் புதிய விளக்கத்தை உருவாக்க முடியும் என்னால் கணிக்க முடியும் நான் புதிய கொள்கைகளை கொண்டு வர முடியும் மேலும் நான் ஒரு சிக்கலை உருவாக்க முடியும் மேலும் நான் புதிய கேள்வியை எழுப்ப முடியும் எடுத்துக்காட்டாக கேள்விகளை எழுப்புவது கேள்விகளை உருவாக்குவது என்பது எந்தவொரு ஆராய்ச்சியின் அடிப்படை நடவடிக்கைகளில் ஒன்றாகும் நீங்கள் முதலில் கேள்விகளை உருவாக்க முடிந்தால் அவை நல்ல கேள்விகளாக இருந்தால் அவற்றுக்கான பதில்களைக் கண்டுபிடிப்பது அங்கே பின்தொடர்கிறது ஆனால் கேள்விகளை எழுப்புவது நீங்கள் செய்யும் முக்கிய படி மாற்றமாகும் நீங்கள் கதைகளையும் எழுதலாம் நீங்கள் கவிதைகள் எழுதலாம் நீங்கள் கோட்பாடுகளை முன்மொழியலாம் இவை அனைத்தும் உருவாக்கத்தின் கீழ் செயல்பாடுகளை உருவாக்குதல் என்று அழைக்கிறோம் இப்போது திட்டம் திட்டத்தின் அர்த்தம் உண்மையில் எதையாவது உருவாக்குவதற்கான அடிப்படையாகப் பயன்படுத்தப்படும் ஒன்றை வரைய வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு கட்டிடத்திற்கான திட்டத்தை வரையலாம் மின்னணு சுற்று மற்றும் மின்னணு தயாரிப்புகளை வடிவமைப்பதற்கான திட்டத்தை நீங்கள் வரையலாம் எனவே திட்டம் அல்லது வடிமைப்பு என்பது ஒன்று தான் ஆனால் ஒரு வடிவமைப்பின் அல்லது திட்டத்தின் வெளிப்பாடு என்பது ஒரு முழுமையான ஆவணமாக இருக்க வேண்டும் எந்த இரு வடிவமைப்பும் நெருக்கமான தொடர்புடையதாக இருக்காது ஆனால் இரு வேறு மாணவர்கள் எதையாவது வடிவமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இடையே சில வேறுபாடுகள் இருக்கும் ஒவ்வொருவரும் அவரவர் ஏதேனும் ஒன்றை உருவாக்கிக்கொண்டிருக்கிறார்கள் பின்னர் நீங்கள் தயாரிக்கும் போது ஒரு வடிவமைப்பிலிருந்து நீங்கள் எதையாவது செய்கிறீர்கள் எதையாவது நீங்கள் மாற்றியமைக்கிறீர்கள் அல்லது எதையாவது உருவாக்குகிறீர்கள் எனவே இரண்டு தயாரிப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்காது அந்த அளவிற்கு நீங்கள் உருவாக்குகிறீர்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு சிறிய நாடகத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் உண்மையில் ஒரு ஸ்கிரிப்டை ஒரு நாடகமாக மொழிபெயர்க்கும்போது உண்மையில் அதை இயக்கும்போது நீங்கள் உங்கள் சொந்த பதிப்பை உருவாக்குகிறீர்கள் எனவே அறிவாற்றல் மட்ட உருவாக்கத்தில் ஈடுபட்டுள்ள மூன்று துணை செயல்முறைகள் இவை சில எடுத்துக்காட்டுகள் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் ஆற்றல் ஓட்டத்தைக் காட்டும் பாய்வு விளக்கப்படத்தை வடிவமைக்கவும் மூலக்கூறு நறுக்குதல் சிக்கலைத் தீர்க்க திறமையான இணையான வழிமுறையை உருவாக்குங்கள் கொடுக்கப்பட்ட வட்டாரத்தில் இந்திய சுதந்திர இயக்கம் தொடர்பான நடவடிக்கைகளின் படத்தை உருவாக்குங்கள் எனவே இவை சில உருவாக்கும் மாதிரிகள் மற்றும் பொதுவான கேள்விகள் மாதிரி "ஒரு க்கு வடிவமைக்கவும்" குறிப்பிட்ட பொதுவான கேள்வி எத்தனை பாடங்களுக்கும் பயன்படுத்தப்படலாம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு பாடல் பற்றி எழுதுங்கள் வெளிப்படையாக நீங்கள் எந்த இலக்கியத்திலும் இருந்தாலும் எந்த மொழியிலும் ஒருவர் இந்த கேள்வியைக் கேட்கலாம் எல்லா வளங்களையும் நீங்கள் அணுகியிருந்தால் அத்தகைய விஷயத்தில் நீங்கள் எவ்வாறு கையாள்வீர்கள் இதற்கு சாத்தியமான தீர்வைக் காண்கிறீர்களா சமாளிக்க உங்கள் சொந்த வழியை வடிவமைக்கவும் நீங்கள் எத்தனை வழிகளில் செயல்படுத்த முடியும் இதற்காக புதிய மற்றும் அசாதாரண பயன்பாடுகளை உருவாக்கவும் சுவையான உணவுக்கு புதிய செய்முறையை உருவாக்குங்கள் சில தேவைகளைப் பூர்த்தி செய்யும் திட்டத்தை உருவாக்குங்கள் இப்போது நாம் ஆறு அறிவாற்றல் நிலைகளையும் பார்த்தோம் ஆனால் உயர் மட்ட கற்றல் ஆழ்ந்த கற்றல் அல்லது அர்த்தமுள்ள கற்றல் ஆகியவற்றை மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அவை அனைத்தும் வெவ்வேறு சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் தோராயமாக ஒரே பொருளைக் குறிக்கின்றன இடுதலில் இரண்டு துணை செயல்முறைகள் உள்ளன ஒன்று செயலாற்றுதல் மற்றொன்று செயல்படுத்துதல் செயலாற்றுவதை விட சற்றே உயர்ந்த நிலை செயல்படுத்துதல் ஏனெனில் செயல்படுத்தும்போது நீங்கள் எந்த குறிப்பிட்ட நடைமுறைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்து பின்னர் நடைமுறையைப் பயன்படுத்த வேண்டும் அதனால்தான் செயல்படுத்துதல் மட்டத்தில் பயன்படுத்துதல் பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் உருவாக்குதல் ஆகிய மூன்றரை அறிவாற்றல் நிலைகள் பொதுவாக அர்த்தமுள்ள கற்றல் அல்லது ஆழ்ந்த கற்றலின் உயர் கட்டளைகள் என குறிப்பிடப்படுகின்றன நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் எல்லா பாடநெறிகளும் நீங்கள் கையாளும் அனைத்து பாடங்களும் அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு மட்டத்தில் கையாளும் பாடங்களும் ஆறு அறிவாற்றல் நிலைகளையும் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை அதுவே பொருளின் தன்மை அல்லது பொருளின் வாய்ப்பு இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அறிவாற்றல் நிலைகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் இல்லை ஒவ்வொரு பாடநெறியையும் ஆறு அறிவாற்றல் மட்டங்களிலும் கையாள வேண்டும் என்பது கட்டாயமில்லை இப்போது நுண் சிந்தனை மற்றும் சிக்கல் தீர்த்தல் இந்த இரண்டு சொற்களைப் பார்ப்போம் இது முறையாக கூறப்பட்டதை நான் படிக்கிறேன் நுண் சிந்தனை என்பது ஆழமான சர்வதேச மற்றும் கட்டமைக்கப்பட்ட சிந்தனை செயல்முறையை குறிக்கிறது இது எதிர்கொள்ளும் சவால்களுக்கு அசல் மற்றும் ஆக்கபூர்வமான தீர்வுகளை உருவாக்கும் நோக்கத்திற்காக தகவல் அனுபவங்கள் அவதானிப்பு மற்றும் இருக்கும் அறிவை பகுப்பாய்வு செய்வதற்கும் கருத்தியல் செய்வதற்கும் நோக்கமாக உள்ளது இது மிகவும் உயர்ந்த மற்றும் நுண் சிந்தனையின் மிக உயர் மட்ட வரையறை போல் தெரிகிறது இன்னும் கொஞ்சம் அணுகக்கூடிய வரையறை யாதெனில் நுண் சிந்தனை என்பது முறையானது மற்றும் முழுமையானது ஒரு முன்மொழியப்பட்ட தீர்வை ஆராயும்போது அதன் தாக்கத்தையும் அமைப்பின் பிற பகுதிகளில் அதன் விளைவுகளை ஆராய்கிறது இதனால் அமைப்பின் ஒரு மட்டத்தில் ஒரு தீர்வு வேறெங்கும் சவால்களை உருவாக்காது என்பதை உறுதி செய்கிறது நுண் சிந்தனையின் இன்னும் சில அம்சங்களைப் பார்ப்போம் நுண் ரீதியாக சிந்திக்க ஒரு நேர்மறையான திறந்த மற்றும் நியாயமான மனநிலை தேவைப்படுகிறது இது கிடைக்கக்கூடிய தகவல்களை புறநிலையாக ஆராயக்கூடியது மற்றும் அவை கொண்டு வரும் ஊகங்கள் மற்றும் வரம்புகளை அறிந்திருக்கிறது நுண் சிந்தனை என்பது சிந்தனையை மேம்படுத்துவதற்கான நோக்கத்துடன் பகுப்பாய்வு செய்து மதிப்பீடு செய்யும் கலை நுண் சிந்தனையின் ஒரு எடுத்துக்காட்டு அல்லாமல் பொதுவாக இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு பேர் வெவ்வேறு கட்சி சித்தாந்தங்களைக் கொண்டவர்கள் என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் செய்தித்தாள் உருப்படியைப் பற்றி விவாதிக்கும்போது நிச்சயமாக அவர்கள் நுண் சிந்தனையின் எந்த அம்சங்களையும் பின்பற்றுவதில்லை இது நுண் சிந்தனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அல்ல ஆனால் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு முன்வைக்கும்போது இவை அனைத்தையும் நீங்கள் காணக்கூடியது போல் நீங்கள் தகவல்களை பகுப்பாய்வு செய்கிறீர்கள் நீங்களும் மதிப்பீடு செய்கிறீர்கள் மேலே கொடுக்கப்பட்ட வாக்கியத்தின் படி நீங்கள் பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு செய்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல முடி தேவையானால் நீங்கள் உருவாக்கலாம் எனவே நுண் சிந்தனை என்பது அதற்குள் செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்தல் மதிப்பீடு செய்தல் மற்றும் உருவாக்குதல் ஆகியவை அடங்கும் அந்த அர்த்தத்தில் நுண் சிந்தனை ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பின் கீழ் பரவலாக அடங்கியுள்ளது நுண் சிந்தனை என்ற வார்த்தையை ஒருவர் தொடர்ந்து பயன்படுத்த விரும்பினால் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பிற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை முக்கியமாக இது ப்ளூமின் வகைபிரிப்பின் துணை செயல்முறைகளின் ஒரு குறிப்பிட்ட கலவையை காட்ட முயற்சிக்கிறது நீங்கள் அதை ஒப்புக்கொள்கிறீர்கள் org என்ற அமைப்பு அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களின் பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பின் முக்கியமான லட்சியம் என்னவென்றால் வெவ்வேறு சூழல்களில் நுண் சிந்தனைகளின் இயல்புகளைப் புரிந்து கொள்ளுதல் ஆகும் மற்றும் நுண் சிந்தனைகளை மேம்படுத்துவது இது போன்று அதிக எண்ணிக்கையிலான வெளியீடுகள் உள்ளன இப்போது சிக்கலைத் தீர்த்தலுக்கு வாருங்கள் நீங்கள் இலக்கியத்தைப் பார்த்தால் சிக்கலைத் தீர்ப்பது வெறுமனே பயன்படுத்துதல் வகைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சில சமயங்களில் மக்கள் சிக்கலைத் தீர்ப்பது பற்றி மிகவும் பரந்த பொருளில் பேசுகிறார்கள் மேலும் பயன்படுத்துகிறார்கள் பகுப்பாய்வு செய்கிறார்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் மற்றும் செயல்முறைகளை உருவாக்குகிறார்கள் எனவே அந்த அளவிற்கு ப்ளூமின் ஆறு அறிவாற்றல் நிலைகளின் கீழ் சிக்கல் தீர்த்தலும் உட்பட்டது சிக்கலைத் தீர்ப்பதற்கான வகைபிரிப்பை யாரோ முன்மொழிந்தனர் வழக்கமான சிக்கல்களைத் தீர்ப்பது என்று நீங்கள் சொன்னால் அத்தியாயத்தின் முடிவில் உள்ள சிக்கல்கள் போன்ற வழக்கமான ஒன்று சில நிபந்தனைகளின் கீழ் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் தீர்க்கும் முறையைத் தேர்ந்தெடுப்பதாக நீங்கள் கூறலாம் எனவே நீங்கள் அதை கண்டறிதல் என்று அழைக்கலாம் அதில் பயன்படுத்தவும் பகுப்பாய்வு செய்யவும் முடியும் மேலும் நீங்கள் மூலோபாயத்தை உருவாக்குகிறீர்கள் அதாவது தீர்வு காண்பதற்கு உங்களிடம் பல முறைகள் உள்ளன ஆனால் இப்போது நீங்கள் இந்த முறைகளைப் பயன்படுத்தி வெவ்வேறு வரிசையைப் பயன்படுத்தி பரிசோதனை செய்கிறீர்கள் இது பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை உள்ளடக்கும் மேலும் நீங்கள் தீர்க்கும் ஒரு குறிப்பிட்ட முறையை விளக்குகிறீர்கள் பின்னர் இது பல உயர் அறிவாற்றல் நிலைகளையும் உள்ளடக்கும் அல்லது நீங்கள் முற்றிலும் புதிய தீர்வை உருவாக்குகிறீர்கள் இங்கே நீங்கள் பல உயர் அறிவாற்றல் நிலைகளையும் கொண்டிருக்கிறீர்கள் எனவே எந்த வகையிலும் சிக்கலைத் தீர்ப்பதில் நீங்கள் பார்த்தால் சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்முறைகளும் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பின் கீழ் அடங்கும் இப்போது இந்த கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் உண்மையில் உள்வாங்குவதை உறுதிப்படுத்த பரிந்துரைக்கிறோம் அறிவாற்றல் நிலைகள் தொடர்பான செயல்பாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நீங்கள் கற்பித்த அல்லது கற்றுக்கொண்ட பாடங்களின் செயல்பாடுகளுக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் கொடுங்கள் பகுப்பாய்வு மதிப்பீடு மற்றும் உருவாக்குதல் மேலும் நாங்கள் சொன்னது போல் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் முழுமையான ஒன்றல்ல ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பின் வரம்புகள் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லது ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்போடு மாறுபடும் இரண்டு நிகழ்வுகளைக் கொடுங்கள் உங்கள் பதில்களை பயிற்றுவிப்பாளருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேலும் அடுத்த அலகு 10 இல் உண்மை கருத்தியல் நடைமுறை மற்றும் மெட்டா அறிவாற்றல் உள்ளிட்ட நான்கு பொது வகை அறிவின் தன்மையைப் பார்ப்போம் ஒரே ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பின் கீழ் உள்ள நான்கு வகை அறிவு இவை அறிவின் பரிமாணம் அலகு 10 இல் ஆராயப்படும் மிக்க நன்றி